அனைவருக்கும் வணக்கம் உயிர்புள்ளியியல் மற்றும் சோதனைகளின் வடிவமைப்பு குறித்த பாடத்திற்கு வருக இன்று நான் பண்பளவையில்லாச் சோதனைகள் பற்றி பேசப் போகிறேன் இதுவரை நாம் பண்பளவைச் சோதனைகளைப் பார்த்தோம் ஆனால் இன்று இது பண்பளவை இல்லாததாக இருக்கும் இந்த பண்பளவையில்லாச் சோதனை என்றால் என்ன எனவே இது கருதுகிறது ஒரு அளவுரு திட்ட மாதிரி பரவலில் உங்கள் t பரவல் F பரவல் Z பரவல் இயல்நிலைப் பரவல் போல இவை அனைத்தும் ஒரு நிலையான பண்பளவைச்சோதனை என்று அழைக்கப்படுகின்றன மற்றும் உங்களுக்கு தொடர்புடைய அட்டவணைகள் உள்ளன மற்றும் பின்னர் p மதிப்புகளைக் கண்டுபிடிக்க அந்த அட்டவணையைப் பயன்படுத்தினோம் கட்டின்மை கூறுகள் மற்றும் பலவற்றைக் கொடுத்தோம் ஆனால் பின்னர் எப்போதும் இந்த வகை பரவலைப் பின்பற்றாத தரவை நீங்கள் வைத்திருக்க முடியும் உண்மையில் அவை பரவல் இல்லா தரவு நாம் அவற்றைப் பார்ப்போம் இந்த பரவல் இல்லா தரவு என்றால் என்ன பின்னர் பரவல் இல்லா தரவை ஒப்பிடுவதற்கு நாம் இன்னும் ஒருவித சோதனையைப் பயன்படுத்த வேண்டும் சரிதானே எனவே அவை பண்பளவையில்லாச் சோதனை என்று அழைக்கப்படுகின்றன எனவே 3 நிகழ்வுகள் உள்ளன அவை பண்பளவையில்லாச் சோதனைகளைப் பயன்படுத்த வேண்டும் அந்த 3 நிகழ்வுகள் யாவை குழுக்களிடையே கடுமையான சமமற்ற மாறுபாட்டு அளவைகள் உள்ளன அதாவது அவை மாறுபாட்டு அளவையின் ஒருங்கமைத்தன்மையைப் பின்பற்றுவதில்லை மாறுபாட்டு அளவையின் ஒருங்கமைத்தன்மை என்றால் என்ன அதாவது மாறுபாட்டு அளவையானது ஒவ்வொரு குழுவிலிருந்தும் கிட்டத்தட்ட ஒன்றுபோல் இருக்கிறது என்று கருதுகிறோம் பதிலுக்கான தரவின் பரவல் இயல்பானது அல்ல அதாவது அவை இயல்நிலைப் பரவலைப் பின்பற்றுவதில்லை இயல்பானது என்பது சராசரி இடைநிலை முகடு அனைத்தும் ஒரே மாதிரியானவை ஆனால் இங்கே அவை மிகவும் வேறுபட்டவை சரியா அல்லது அவைகள் இல்லை இது அடிப்படையில் வரிசைப்படுத்தக்கூடியவை தரவு வரிசைப்படுத்தக்கூடியவையாக இருக்க முடியும் அதாவது இது இடைவெளி அளவுகோல் அல்ல நம்மிடம் காலத்தின் செயல்பாடாக pH இருப்பதைப் போல காலத்தின் செயல்பாடாக வெப்பநிலை இருப்பதைப் போல இடைவெளி அளவுகோளினாலான அளவீடுகள் எதுவும் இல்லை எனவே உங்கள் இடைவெளியாக உங்களது நேரம் இருக்கிறது இத்தகைய நிலைமைகளில் பின்னர் வெளிப்படையாக நாம் வேறு எதையாவது பயன்படுத்த வேண்டும் மேலும் அவை பண்பளவையில்லா வகை தரவு என்று அழைக்கப்படுகின்றன எனவே நாம் பண்பளவையில்லாச் சோதனையைப் பயன்படுத்த வேண்டும் எனவே மாறுபாட்டு அளவையின் ஒருங்கமைத்தன்மை மீறப்படுகிறது மற்றும் தரவு இயல்பானதாக இல்லை அல்லது தரவு வரிசைப்படுத்தக்கூடியதாக இல்லை அதாவது நேரத்தைப் போன்ற ஒரு x அச்சு இல்லை எடுத்துக்காட்டாக உங்களுக்குத் தெரியும் pH எதிர் நேரம் அல்லது வெப்பநிலை எதிர் நேரம் இது ஒரு வரிசைப்படுத்தக்கூடிய நேரம் பின்னர் நாம் பண்பளவையில்லா வகை சோதனையைப் பயன்படுத்துகிறோம் உங்களிடம் ஒவ்வொரு பண்பளவை சோதனையையும் போன்று அதற்கேற்ற பண்பளவையில்லாச் சோதனை உள்ளது மற்றும் நாம் அவை ஒவ்வொன்றிலும்கூட சிறிது நேரம் செலவு செய்வோம் எனவே நான் இரண்டு சார்பற்ற மாதிரிகளை ஒப்பிடுகிறேன் என வைத்துக் கொள்வோம் நாம் அவற்றைப்பற்றி பொதுவாக நிறைய பேசினோம் சரிதானே இரண்டு மாதிரி t -சோதனை பின்னர் பண்பளவை இல்லாததற்கு நாம் மான் விட்னி அல்லது வில்காக்சன் ரேங்க் சம் டெஸ்ட் என்கிற ஒன்றை பயன்படுத்துகிறோம் வில்காக்சன் ரேங்க் சம் டெஸ்ட் நீங்கள் சார்பு மாதிரிகளை ஒப்பிடுகிறீர்கள் என்றால் அதாவது இணை t சோதனை நீங்கள் மருந்துப்போலி மற்றும் மருந்தைக் கொடுப்பதற்கு அதே மனிதர்களைப் பயன்படுத்துகிறீர்கள் மருந்து a மற்றும் மருந்து b யைக் கொடுக்க அதே மனிதர்களைப் பயன்படுத்துகிறீர்கள் பின்னர் நாம் அதற்கேற்ற பண்பளவையில்லாச் சோதனையைப் பயன்படுத்துகிறோம் அது சைன் டெஸ்ட் அல்லது வில்காக்சன் சைன்ட் ரான்க் டெஸ்ட் நீங்கள் k சார்பற்ற மாதிரிகளை ஒப்பிடுகிறீர்கள் என்றால் அதாவது நீங்கள் பல மருந்துகளை ஒப்பிடுகிறீர்கள் மருந்துகளுக்கு இடையில் புள்ளிவிவர வேறுபாடு உள்ளதா என்று நான் பார்க்க விரும்புகிறேன் நாம் வழக்கமாக ANOVA ஐச் செய்வோம் ஒரு வழி ANOVA சரிதானே இதையெல்லாம் நீங்கள் நன்றாக நினைவில் வைத்திருக்கிறீர்கள் தொடர்புடைய பண்பளவையில்லாச் சோதனை என்பது க்ருஸ்கல் வாலிஸ் டெஸ்ட் ஆகும் எனவே இவை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சோதனைகள் குறிப்பாக பண்பளவையில்லா தரவுகளுக்கு நான் சொன்னது போல் இது எப்போது பண்பளவையில்லாததாக ஆகிறது என்று உங்களுக்குத் தெரியுமா மாறுபாட்டு அளவையின் ஒருங்கமைத்தன்மை மீறப்பட்டால் அல்லது அது ஒரு இயல்நிலைப் பரவல் போன்றதல்ல அல்லது t அல்லது f அல்லது Z வகை பரவல் போன்ற ஒருவித பரவல் பின்னர் தரவு வரிசைப்படுத்தக்கூடியது நேரம் அல்லது அது போன்ற ஏதாவது ஒன்றைப் பொருத்து எந்தவொரு மாறுபாடும் இல்லை பிறகு சார்பற்ற மாதிரிகளை ஒப்பிடுவதற்கும் சார்பு மாதிரிகளை ஒப்பிடுவதற்கும் அதிக எண்ணிக்கையிலான மாதிரிகளைப் பார்ப்பதற்கும் மற்றும் பலவற்றிற்கும் நாம் இந்த வகை சோதனைகளைப் பயன்படுத்தி தீர்மானிக்க வேண்டும் பின்னர் இந்த மாறுபாட்டு அளவையின் ஒருங்கமைத்தன்மை என்றால் என்ன என்பதையும் நீங்கள் எவ்வாறு அதைக் கண்டுபிடிப்பது என்பதையும் நாம் பின்னர் பேசுவோம் ஆனால் இப்போதைக்கு நாம் இந்த பல்வேறு Nonparameter அடிப்படையிலான சோதனை பற்றி பேசுவோம் எனவே நாம் இந்த மான் விட்னி வில்காக்சன் ரான்க் சம் சோதனையைப் பார்ப்போம் நீங்கள் அதனை எப்போது பயன்படுத்துகிறீர்கள் முழுமைத்தொகுதிகள் இயல்நிலை பரவலாக இல்லாதபோது மாதிரி அளவு சிறியதாக இருக்க முடியும் எனவே அவற்றை இயல்பாக இணைப்பது மிகவும் கடினம் பதில் வரிசைப்படுத்தக்கூடியது அதாவது முழுஎண்கள் வகையான பதில் சரியா எனவே நாம் என்ன செய்வது நாம் என்ன சொல்ல முடியுமென்றால் Ho அதாவது இன்மை கருதுகோளானது நீங்கள் முழுமைத்தொகுதி A மற்றும் முழுமைத்தொகுதி B யின் பரவலைப் பார்த்துக்கொண்டு இருக்கின்றீர்கள் இன்மை கருதுகோளானது A B என இருக்க முடியும் Ha மாற்று கருதுகோளானது அதில் ஒன்றாக இருக்க முடியும் சரிதானே A ≠ B அதாவது முழுமைத்தொகுதி A மற்றும் முழுமைத்தொகுதி B ஆகியவை ஒன்றல்ல அல்லது முழுமைத்தொகுதி A ஆனது முழுமைத்தொகுதி B யை விட பெரியது அதாவது A B அல்லது முழுமைத்தொகுதி A ஆனது முழுமைத்தொகுதி B யை விட சிறியது அதாவது A B எனவே இவைகள் மாற்று கருதுகோள்களாக இருக்க முடியும் மற்றும் இது இன்மை கருதுகோளாக இருக்க முடியும் முந்தைய பண்பளவை அடிப்படையிலான சோதனையைப் போலவே உண்மையில் நாம் சில வினாக்களைப் பின்னர் பார்ப்போம் ஆனால் ஆரம்பத்தில் நீங்கள் A B ஐப் பார்க்கிறீர்கள் A மற்றும் B இன் பரவல் சமம் அதேசமயம் A ≠ B சரிதானே இங்கு A B ஏனெனில் A வலதுபுறமாக நகர்த்தப்படுகிறது எனவே எடுத்துக்காட்டாக A இன் மதிப்புகள் பொதுவாக B இன் மதிப்புகளை விட பெரியவை என்பதற்கான ஆதாரம் உள்ளதா என நாம் சொல்ல முடியும் இது இந்த பக்கத்தில் இருந்தால் A இன் மதிப்புகள் பொதுவாக முழுமைத்தொகுதி B ஐ விட குறைவாக இருப்பதற்கான ஆதாரம் உள்ளனவா என நாம் சொல்ல முடியும் நான் இங்கு பேசுபவை சில நல்ல மேற்கோள்கள் உங்களுக்குத் தெரியுமா இந்த மேற்கோள்கள் புத்தகங்களைப் பார்ப்பது நன்மை தரக்கூடியது இவை உங்களுக்கு உடல்நல அறிவியல் மற்றும் உயிர் அறிவியல் தொடர்பான பல உதாரணங்களை வழங்குகிறது எனவே நாம் இதில் என்ன செய்வது எல்லா தரவையும் வரிசைப்படுத்துகிறோம் எனவே மாதிரி A க்கு n A பெறப்பட்டவைகள் மாதிரி B க்கு nB பெறப்பட்டவைகள் உள்ளன என்று வைத்துக்கொள்வோம் எனவே நாம் அனைத்து முடிவுகளையும் ஒன்றாக இணைத்து அவற்றை வரிசைப்படுத்துகிறோம் அதாவது 1 2 3 4 மிகச்சிறிய மதிப்பு 1 எனப்படும் மற்றும் பல பின்னர் அவற்றை ஏறுவரிசையில் வைக்கவும் அதாவது கீழே உள்ளது மிகச்சிறிய மதிப்பு அதாவது 1 அடுத்த பெரியது 2 அது போன்றது ஆனால் நீங்கள் இரண்டு தொகுப்புகளையும் இணைக்க வேண்டும் பின்னர் முழுமைத்தொகுதி A இன் பெறப்பட்டவைகளின் வரிசைகளைக் கூட்டுங்கள் அது WA என்று அழைக்கப்படும் முழுமைத்தொகுதி B இன் வரிசைகளைக் கூட்டுங்கள் அது WB என்று அழைக்கப்படும் இந்த இணைக்கப்பட்ட பெறப்பட்டவைகளுக்கு சராசரி வரிசையை ஒதுக்குங்கள் முழுமைத்தொகுதி A இல் எனக்கு 16 தரவு இருந்து மற்றொரு 16 தரவு முழுமைத்தொகுதி B இல் இருந்தால் நான் என்ன செய்வது நான் இரண்டு வரிசைகளையும் கூட்டி 2 ஆல் வகுப்பேன் ÷ 2 அது சராசரி வரிசை என்று அழைக்கப்படுகிறது எனவே மாற்று கருதுகோள் என்பது A B WA வானது WB ஐ விட சிறியதாக இருந்தால் Ho வை நிராகரியுங்கள் எனவே இது சரியாக அதைப்போன்றதே எனவே WA வானது WB ஐ விட சிறியதாக இருந்தால் பிறகு A B அது மாற்று கருதுகோள் மற்றும் WA வானது WB ஐ விட பெரியதாக இருந்தால் மாற்று கருதுகோளானது A B என இருக்கும் மற்றும் நிச்சயமாக இன்மை கருதுகோள் என்பது A B எனவே நீங்கள் புரிந்துகொள்கிறீர்களா எனவே நாம் என்ன செய்கிறோம் என்றால் நாம் அனைத்து தரவையும் இணைத்து அவற்றை வரிசைப்படுத்துகிறோம் மிகச் சிறியது வரிசை 1 ஐப் பெறும் அடுத்தது வரிசை 2 ஆக இருக்கும் அதைப்போல மிகப் பெரியது உயர்ந்த வரிசையைப் பெறும் அதன்பிறகு நீங்கள் A உடன் தொடர்புடைய அனைத்து வரிசைகளையும் கூட்டுங்கள் மற்றும் அதனை WA என அழையுங்கள் B உடன் தொடர்புடைய அனைத்து வரிசைகளையும் கூட்டுங்கள் மற்றும் அதனை WB என அழையுங்கள் அதன்பிறகு WA வானது WB ஐ விட சிறியதாக இருந்தால் மாற்று கருதுகோள் A B ஆக இருக்கும் பின்னர் WB ஐ விட WA பெரியதாக இருந்தால் மாற்று கருதுகோள் A B ஆக இருக்கும் எனவே இதை நீங்கள் புரிந்துகொள்கிறீர்களா பின்னர் இதற்கு ஒரு அட்டவணை உள்ளது வரிசைகளுக்கும் ஒரு அட்டவணை உள்ளது மற்றும் பிறகு நாம் இன்மை கருதுகோளை நிராகரிக்கலாம் அல்லது புள்ளிவிவரங்களின் அடிப்படையில் இன்மை கருதுகோளை ஏற்றுக்கொள்ளலாம் பின்னர் அட்டவணை ஒப்பீடு இயல்பான பண்பளவை சோதனை போலவே நாம் இதைப் பற்றி ஒரு வினாவினைப் பார்ப்போம் அதற்குச் செல்வதற்கு முன் இதுதான் அட்டவணை இதுதான் அட்டவணை நீங்கள் பார்ப்பதுபோல் n என்பது சிறிய வரிசை கொண்ட குழுவின் மாதிரி அளவு n சிறிய வரிசை கொண்ட குழுவின் மாதிரி அளவு மற்றும் இது இங்கே உங்களிடம் 2 α க்கள் இருக்கின்றன 0 05 நிகழ்தகவு மற்றும் 0 01 நிகழ்தகவு அதனால்n இது ஒரு முனை சோதனைக்கு Ho வை நிராகரிக்க சிறிய வரிசைகளின் கூட்டுத்தொகை குறைவாக இருக்க வேண்டும் இதேபோல் இரு முனை சோதனைக்கான அட்டவணையும் உங்களிடம் உள்ளது எனவே இந்த அட்டவணையில் மதிப்புகள் உள்ளன ஒரு முனை சோதனைக்கு Ho வை நிராகரிக்க சிறிய வரிசைகளின் கூட்டுத்தொகை குறைவாக இருக்க வேண்டும் உங்களுக்குப் புரிகிறதா எனவே நம்மிடம் இங்கே சிறிய வரிசை கூட்டுத்தொகை குழுவின் மாதிரி அளவு உள்ளது மதுரம் இது பெரிய வரிசை கூட்டுத்தொகை குழுவின் மாதிரி அளவு உங்களுக்குப் புரிகிறதா இப்போது இங்கே நாம் ஒரு வினாவினைச் செய்வோம் இந்த வினாவானது இந்த குறிப்பிட்ட குறிப்புகளிலிருந்து எடுக்கப்பட்டது இது ஜார்னல் ஆப் லெபோரேட்டரி கிளினிக்கல் மெடிசின் ஹண்டிங்டன் நோயால் Huntingtons Disease பாதிக்கப்பட்ட நோயாளிகளின் உண்ணா நிலை குளுக்கோஸ் அளவையும் இயல்பாக உள்ள மனிதர்களின் உண்ணா நிலை குளுக்கோஸ் அளவையும் நாம் பார்க்கிறோம் எனவே ஹண்டிங்டன் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இயல்பாக உள்ள குழுவினருக்கும் வாய்வழியாக குளுக்கோஸ் வழங்கப்படுகிறது பின்னர் 5 மணி நேரத்திற்குப் பிறகு தரவு சேகரிக்கப்படுகிறது அதாவது மி அளவில் இருக்கும் குளுக்கோஸ் கருதுகோள் என்னவென்றால் ஹண்டிங்டன் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு குளுக்கோஸ் அதிகமாக உள்ளதா அதாவது Ho என்பது இயல்பாக உள்ளவர்கள் ஹண்டிங்டன் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்குச் சமம் ஆகும் நாம் அதை C H என்று அழைக்கிறோம் Ha என்பது இயல்பாக உள்ளவர்கள் ஹண்டிங்டன் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் control Huntington நீங்கள் புரிந்துகொள்கிறீர்களா control Huntington எனவே So C H எனவே நான் கூறியது போல் இந்த எடுத்துக்காட்டு இந்த குறிப்பிலிருந்து நன்றாக எடுக்கப்பட்டுள்ளது எனவே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் இதுதான் தரவு எனவே உங்களிடம் இயல்பாக உள்ளவர்களின் குளுக்கோஸ் உள்ளது 10 இயல்பாக உள்ளவர்கள் மற்றும் பின்னர் 11 ஹண்டிங்டன் உள்ளவர்கள் ஹண்டிங்டனுடன் 11 10 உடன் இது 5 மணி நேரத்திற்குப் பிறகு வாய்வழி ஊசி போட்ட பிறகு குளுக்கோஸ் அளவு இதுதான் மதிப்பு இதுதான் மதிப்பு எனவே வெளிப்படையாக இதை ஒரு இயல்நிலைப் பரவலாக நாம் கருத முடியாது ஏனென்றால் இது ஒருவிதமான வகைப்படுத்தக்கூடியது எனவே நாம் என்ன செய்வது இந்த அனைத்துத் தரவுகளையும் நாம் இணைக்கிறோம் எனவே 11 10 21 தரவு தொகுப்புகள் பின்னர் அவற்றை ஏறுவரிசையில் வரிசைப்படுத்துகிறோம் அதாவது அதிகரிக்கும் வரிசை எனவே நாம் தொடக்கத்தில் 65 யைத் தருகிறோம் பின்னர் 100 வரை செல்கிறோம் இந்த 100 அங்கு வரும் எனவே அதற்கு ஒரு மதிப்பெண் கிடைக்கும் 21 இன் தரவரிசை கிடைக்கும் 65 இவ்வாறு இரண்டு 65 கள் உள்ளன நீங்கள் இங்கே மற்றும் இங்கே பார்க்க முடிவதுபோல் எனவே இது 1 5 தரவரிசையைப் பெறும் ஏனெனில் 1 2 எனவே இந்த இரண்டு 65 களுக்கும் 1 4 1 2 தரவரிசை கிடைக்கும் உங்களுக்குப் புரிகிறதா பின்னர் 73 வருகிறது பின்னர் 75 வருகிறது பின்னர் 77 வருகிறது இரண்டு 77 கள் உள்ளன இங்கே ஒரு 77 பின்னர் இங்கே எனவே இது 5 மற்றும் 6 தரவரிசைகளைப் பெறும் எனவே 5 6 இரண்டு 5 5 அது போல நீங்கள் அனைத்துத் தரவுகளையும் தரவரிசைப்படுத்துகிறீர்கள் இப்போது அவர்களில் சிலர் A யைச் சார்ந்தவர்கள் அவர்களில் சிலர் B யைச் சார்ந்தவர்கள் அதை மறந்துவிடாதீர்கள் எனவே நாம் A க்களைத் தனியாகவும் B க்களைத் தனியாகவும் பிரிக்க வேண்டும் பின்னர் WA மற்றும் WB யைப் பெற அவற்றைக் கூட்டவும் சரியா எனவே மீண்டும் இங்கே இந்த தரவரிசைகளை நாம் இங்கே கீழே வைக்கிறோம் எனவே நீங்கள் இங்கே பார்க்க முடிவதுபோல் இந்தக் குறிப்பிட்ட நிகழ்வில் இந்த இரண்டுக்கும் 1 5 தரவரிசை கிடைத்தது பின்னர் உங்களிடம் 3 தரவரிசை உள்ளது மற்றும் அவ்வாறே பல 21 வரை இது 21 வது தரவரிசையைப் பெற்றது எனவே இப்போது இந்த அனைத்து தரவரிசைகளையும் நீங்கள் கூட்டினால் அது உங்களுக்கு W இயல்பாக உள்ளவர்களைத் தரும் இந்த அனைத்துத் தரவரிசைகளையும் நீங்கள் கூட்டினால் நாம் WH ஐப் பெறுவோம் இப்போது குறிக்கோள் என்னவென்றால் இன்மை கருதுகோளானது இயல்பாக உள்ளவர்கள் H control H என்று கூறுவது அல்லது இயல்பாக உள்ளவர்கள் H control H இது மாற்று கருதுகோள் எனவே குறுக்குச் சரிபார்ப்பு செய்வதற்கு நாம் அட்டவணைக்கு செல்ல வேண்டும் நாம் அதைப் பார்ப்போம் இவையனைத்தையும் நீங்கள் கூட்டினால் WA என்பது 78 ஆகும் இவையனைத்தையும் நீங்கள் கூட்டினால் WB என்பது 153 ஆகும் எனவே நீங்கள் அதைச் செய்தவுடன் இப்போது நாம் அட்டவணைக்குச் செல்கிறோம் இது கீழே உள்ளவற்றுடன் தொடர்புடையது அது மேலே உள்ளவற்றுடன் தொடர்புடையது எனவே நாம் 10 மற்றும் 11 ஐப் பார்க்கிறோம் எனவே நமக்கு 95 என்பது 86 ஆகவும் மற்றும் 99 என்பது 77 ஆகவும் கிடைக்கிறது எனவே நீங்கள் பெறும் தரவு 78 சிறியதாக இருந்தால் சரியா எனவே nc என்பது 10 அதாவது சிறியது இங்கே வருகிறது மிகப்பெரியது இங்கே வருகிறது எனவே இது 11 இது 10 இயல்பாக உள்ளவர்களின் தரவரிசை கூட்டுத்தொகை 95 இல் இந்த 86 ஐ விட சிறியதாக இருந்தால் this 86 அல்லது 77 நாம் நிராகரிப்போம் எனவே நாம் என்ன செய்வது நமக்கு கிடைத்திருக்கிற பதில் 78 எனவே இங்கே 78 என்பது 86 எனவே 95 இல் அல்லது 0 05 இன் α அல்லது நிகழ்தகவில் நாம் இன்மை கருதுகோளை நிராகரிக்க முடியும் எனவே இன்மை கருதுகோள் என்ன இன்மை கருதுகோள் என்பது இரத்தச் சக்கரை அளவு இயல்பாக உள்ளவர்களுக்கும் ஹண்டிங்டன் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் ஒரே மாதிரியானது மற்றும் இதன் படி நமக்கு 78 என்ற எண் கிடைத்தது அதுவே மிகச்சிறிய எண் நீங்கள் சிறிய எண்ணைப் பார்த்து மற்றும் இங்கே ஒப்பிடுங்கள் இந்த எண் பெரியது எனவே இன்மை கருதுகோளை நிராகரிக்கிறோம் எனவே இந்த மாற்று கருதுகோளை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் அதாவது இயல்பாக உள்ளவர்கள் குறைந்த H ஐக் கொண்டிருப்பார்கள் உங்களுக்குப் புரிகிறதா எனவே நீங்கள் இந்த அட்டவணையைப் பார்க்கிறீர்கள் பின்னர் இந்த நிரைவரிசைகள் குறைந்த தரவு புள்ளிகளுடன் தொடர்புடையது இது அதிக தரவு புள்ளிகளுடன் தொடர்புடையது இந்த நிகழ்வில் இது இயல்பாக உள்ளவர்கள் மற்றும் இந்த நிகழ்வில் இது ஹண்டிங்டன் நோய் உள்ளவர்கள் எனவே நீங்கள் 95 ஐ எடுத்துக் கொண்டால் உங்களுக்கு 86 கிடைக்கும் ஆனால் நீங்கள் அனைத்து இயல்பாக உள்ளவர்களின் தரவரிசைகளையும் கூட்டும்போது நாம் அதை 78 ஆகப் பெறுகிறோம் ஏனென்றால் 86 ஐ விட 78 ஆனது சிறியது நாம் இன்மை கருதுகோளை நிராகரிக்கிறோம் அந்த WA 86 ஐ விட பெரியதாக இருந்தால் நாம் இன்மை கருதுகோளை நிராகரிக்க முடியாது ஆனால் இந்த நிகழ்வில் நாம் இன்மை கருதுகோளை நிராகரிக்க வேண்டும் எனவே அது ஒரு பிரச்சினை எனவே வில்காக்சன் ரேங்க் சம் டெஸ்டைப் பயன்படுத்துவதன்மூலமாக 95 இல் அல்லது ஹண்டிங்டன் நோயால் பாதிக்கப்பட்ட நபருக்கு 5 மணிநேர குளுக்கோஸ் அளவு ஆரோக்கியமாக இயல்பாக உள்ளவர்களைக் காட்டிலும் அதிகமாக உள்ளது என்பதற்கான ஆதாரங்கள் உள்ளன அல்லது p என்பது ≤ 0 05 ஆகும் இதை நாம் எடுத்தோம் ஏனெனில் இதன் மதிப்பில் 78 86 நாம் இணை மாதிரியைப் பார்ப்போம் எனவே இரு மாதிரி t சோதனைக்குச் சமமான இரண்டு மாதிரிகளைப் பார்த்தோம் நமக்கு இது கிடைத்தது இப்போது சார்பு மாதிரிகள் அதாவது இணை t சோதனை இங்கு நீங்கள் ஒப்பிடுகிறீர்கள் நீங்கள் அதே மனிதர்களை இயல்பாக உள்ளவர்களுக்கும் மருந்துக்கும் பயன்படுத்துகிறீர்கள் இரண்டு வெவ்வேறு வகையான சோதனைகள் உள்ளன ஒன்று சைன் சோதனை என்று அழைக்கப்படுகிறது மற்றொன்று வில்காக்சன் சைன்ட் ரான்க் சோதனை என்று அழைக்கப்படுகிறது நாம் சைன் சோதனையைப் பார்ப்போம் எனவே இணைக்கப்பட்ட வேறுபாடுகள் இயல்நிலை பரவலாக இல்லை என்பதற்கு நம்மிடம் எந்த ஆதாரமும் இல்லாதபோது இது பயன்படுத்தப்படுகிறது எனவே இது இயல்நிலை பரவலாக இருந்தால் அது கடினம் அல்ல நாம் இணை மாதிரி t சோதனையைப் பயன்படுத்தலாம் மற்றும் அதை எப்படி செய்வது என்று வெகு காலத்திற்கு முன்பு நான் உங்களுக்குக் கற்றுக் கொடுத்தேன் சரிதானே பதில் வரிசைப்படுத்தக் கூடியது அதாவது இது வெறும் எண்களாகும் நேரத்தின் செயல்பாடு மற்றும் பல போன்ற சார்பற்ற மாறி எதுவும் இல்லை பதிலைக் கணக்கிட கடினமாக இருக்கும்போது பயன்படுத்தப்பட்டது சில நேரங்களில் சிறந்தது மோசமானது மாற்றம் இல்லை ஓரளவு மாற்றம் போன்ற நிலைமைகள் நமக்கு இருக்கலாம் சரிதானே ஆனால் இந்த சோதனையின் முக்கிய குறைபாடு என்னவென்றால் இணைக்கப்பட்ட வேறுபாட்டின் அளவு இழக்கப்படுகிறது ஏனென்றால் இது குறியீடுகளை மட்டுமே பார்க்கிறதுகூட்டல் கழித்தல் கூட்டலுடன் கழித்தல் ஒப்பிடப்படுகிறது அளவு அது எவ்வளவு மாற்றப்பட்டது என்பது இழக்கப்படுகிறது ஆனால் மற்ற சோதனை உங்களுக்கு உதவ முடியும் வில்காக்சன் சைன்ட் ரான்க் சோதனை உங்களுக்கு உதவ முடியும் ஆனால் சைன் சோதனை அதை இழக்கிறது சரியா எனவே இது பிளஸ்களைப் பார்க்கிறது இது மைனஸ்களைப் பார்க்கிறது பின்னர் இது பூஜ்யமற்ற இணைக்கப்பட்ட வேறுபாடுகளை மட்டுமே கருதுகிறது 0 இருந்தால் நீங்கள் அதை புறக்கணிக்கிறீர்கள் எனவே உங்களிடம் மைனஸை விட அதிகமான பிளஸ்கள் இருந்தால் சில வகை மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதை நாம் குறிக்கலாம் எனவே இன்மை கருதுகோள் என்பது எந்த மாற்றமும் உண்மை இல்லை என்பதாகும் பிளஸ்கள் மற்றும் மைனஸ்கள் சமமாக இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் எனவே பிளஸ்கள் கழித்தல் 0 5 இது ஒரு ஈருறுப்பு பரவலைப் பின்பற்ற வேண்டும் ஆனால் இது 0 05 இன் நிகழ்தகவுடன் பின்பற்றப்படாவிட்டால் சோதனையைப் பயன்படுத்தி இது முக்கியத்துவம் வாய்ந்ததா இல்லையா என்பதைக் கண்டறியலாம் சரியா எனவே இது மிகவும் எளிது நாம் சைன் சோதனையைப் பயன்படுத்தும் ஒரு உதாரணத்தைப் பார்ப்போம் இது இந்த குறிப்பிட்ட புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது மன்னிக்கவும் குறிப்பு ஜார்னல் ஆப் கிளினிக்கல் ஆன்காலஜி எனவே அவர்கள் ஃப்ளோக்ஸ்யுரிடின் மற்றும் சிஸ்ப்ளாட்டின் ஆகியவற்றின் கல்லீரல் தமனி உட்செலுத்தலைப் பார்க்கிறார்கள் பெருங்குடல் புற்றுநோய்க்கு சிகிச்சையளிப்பதற்கான புற்றுநோய் எதிர்ப்பு மருந்துகள் இவை எனவே உட்செலுத்தலுக்கு முன்னும் பின்னும் 29 நோயாளிகளின் தரவு பதிவு செய்யப்பட்டது எனவே ஏதாவது ஆதாரம் உள்ளதா எனவே பெருங்குடல் புற்றுநோய்க்கு சிகிச்சையளிக்க பயன்படும் ஃப்ளோக்ஸ்யுரிடின் மற்றும் சிஸ்ப்ளாட்டின் புற்றுநோய் எதிர்ப்பு மருந்துகள் உட்செலுத்தப்பட்டன இது 29 நோயாளிகளுக்கு வழங்கப்பட்டது உட்செலுத்தலுக்கு முன்னும் பின்னும் தரவு பதிவு செய்யப்பட்டது எனவே உட்செலுத்தலுக்குப் பிறகு நோயாளிகளுக்கு சிறந்த செயல்திறன் கிடைத்தது என்பதற்கான சான்றுகள் உள்ளனவா அதுதான் இங்கே கேட்கப்பட்ட கேள்வி நாம் தரவைப் பார்ப்போம் எனவே உட்செலுத்தலுக்கு முன் 29 தரவு புள்ளிகள் உள்ளன உட்செலுத்தலுக்கு முன் இருப்பதைப் பாருங்கள் இந்த தரவு உங்களுக்கு கிடைத்தது இது ஒரு தரம் போன்றது 0 1 2 3 உட்செலுத்தலுக்குப் பிறகு அதே நோயாளிகள் அதனால்தான் இது கிட்டத்தட்ட ஒரு இணை t சோதனை போன்றது இதை நாம் பொதுவாக பண்பளவைக்குப் பயன்படுத்துகிறோம் எனவே நீங்கள் இதைப் பெறுவீர்கள் இப்போது நீங்கள் கழிக்கவும் A - B எனவே நாம் எதிர்மறைகளைப் பெறுகிறோம் அவற்றில் சில 0 க்கள் எனவே நாம் எதிர்மறைகளைப் பெறுகிறோம் அவற்றில் சில 0 க்கள் நீங்கள் சில நேர்மறைகளையும் பெறுவீர்கள் மற்றும் பல உண்மையில் உட்செலுத்தலுக்குப் பிறகு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் Ho செயல்திறனில் எந்த மாற்றமும் இல்லை நிச்சயமாக உட்செலுத்தலைத் தொடர்ந்து நிலைமை அல்லது இன்னும் குறிப்பாக செயல்திறன் மதிப்பின் சராசரியின் மாற்றம் 0 ஆகும் HA என்பது செயல்திறன் மதிப்பு உட்செலுத்தலைத் தொடர்ந்து அதிகரிக்கிறது அல்லது இன்னும் குறிப்பாக செயல்திறன் மதிப்பின் சராசரியின் மாற்றம் 0 ஆகும் ஏனெனில் நாம் A - B என கழிக்கிறோம் எனவே இது சிறப்பாக இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் அது என இருந்திருந்தால் அது கொண்டிருக்கலாம் அது வேறு ஆனால் இங்கே உட்செலுத்தலுக்குப் பின் மற்றும் உட்செலுத்தலுக்கு முன் என்று செய்கிறோம் எனவே A - B யைக் கழிக்கிறோம் எனவே இது சிறப்பாக இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் அதாவது அது 0 ஆக இருக்க வேண்டும் இந்தத் தரவைப் பார்ப்போம் எனவே சில 0 க்கள் உள்ளன எனவே அதை மறந்துவிடுங்கள் எனவே சில எதிர்மறைகள் உள்ளன அதாவது உட்செலுத்தலுக்குப் பிறகு அது நல்லதல்ல ஆனால் சில நேர்மறைகள் உள்ளன எனவே நிறைய நேர்மறைகள் இருப்பதாகத் தெரிகிறது எனவே உட்செலுத்தலுக்குப் பிறகு நீங்கள் பார்க்கிறபடி விஷயங்கள் சிறப்பாக உள்ளது என்று நாம் உணர்கிறோம் இப்போது நாம் எதிர்மறைகளைக் கூட்டுவோம் நாம் நேர்மறைகளைக் கூட்டுவோம் இங்கே பூஜ்ஜியங்களை மறந்து விடுங்கள் உங்களுக்கு புரிகிறதா உள்ளுணர்வாக உட்செலுத்துதல் உதவியது என்று நாம் நினைக்கலாம் ஏனென்றால் எதிர்மறைகளுடன் ஒப்பிடும்போது நமக்கு நிறைய நேர்மறைகள் உள்ளன ஆனால் நாம் சரியான புள்ளிவிவர சோதனை செய்ய வேண்டும் இந்தத் தரவை மீண்டும் பார்ப்போம் எனவே நாம் பிளஸ்கள் மற்றும் மைனஸ்களை மட்டுமே பார்க்கிறோம் எனவே நீங்கள் பார்ப்பதுபோல் மைனஸ் 1 2 3 4 5 6 பிளஸ் என்பது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 எனவே 17 தரவு புள்ளிகளில் 11 பிளஸ்கள் மற்றும் 6 மைனஸ்கள் உள்ளன எனவே Ho என்பது உண்மை என்றால் பின்னர் 17 தரவுகளுக்கு 0 5 நிகழ்தகவு இருக்க வேண்டும் அதேசமயம் அவ்வாறு இல்லையென்றால் வெளிப்படையாக நாம் ஈருறுப்பைப் பயன்படுத்த வேண்டும் 17 இல் 17 இல் 11 நேர்மறைகளைப் பெறுகிறோம் 17 இல் 11 நேர்மறைகளைப் பெறுகிறோம் நிகழ்தகவு 0 எனவே p மதிப்பு என்னவாக இருக்கும் எனவே நாம் தோல்வியுற்றோம் மற்றும் இதுதான் p மதிப்பு ஆனால் p மதிப்பு மிகப் பெரியது எனவே Ho வை நிராகரிக்கத் தவறிவிட்டோம் எனவே முடிவு செய்ய போதுமான ஆதாரங்கள் இல்லை இருப்பினும் இது நிறைய நேர்மறையானதாகத் தோன்றுகிறது ஆனால் பின்னர் 17 இல் 11 நீங்கள் 0 05 என்ற p ஐ வைக்கும் போது இது உங்களுக்கு 0 166 நிகழ்தகவை அளிக்கிறது இது உங்களுக்கு 0 166 நிகழ்தகவை அளிக்கிறது வெளிப்படையாக இன்மை கருதுகோளை நாம் நிராகரிக்க முடியாது செயல்திறன் மதிப்பை முடிவு செய்ய போதுமான ஆதாரங்கள் இல்லை நிகழ்தகவைக் கணக்கிட நாம் ஈருறுப்பு அணுகுமுறையைப் பயன்படுத்துகிறோம் மேலும் இந்த குறிப்பிட்ட மதிப்பை எவ்வாறு பெறுவது என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் எனவே X இன் நிகழ்தகவு ≥ 11 n 17 ஆக இருக்கும்போது 0 5 இன் நிகழ்தகவுடன் அதைத்தான் நாம் கணக்கிட வேண்டும் எனவே 17 இல் 11 வெற்றிகள் 0 5 நிகழ்தகவுடன் 17 இல் 12 வெற்றிகள் 0 5 நிகழ்தகவுடன் 17 இல் 13 வெற்றிகள் 0 5 நிகழ்தகவுடன் 17 இல் 14 வெற்றிகள் 0 5 நிகழ்தகவுடன் 17 இல் 15 வெற்றிகள் 0 5 நிகழ்தகவுடன் 17 இல் 16 வெற்றிகள் 0 5 நிகழ்தகவுடன் 17 இல் 17 வெற்றிகள் 0 5 நிகழ்தகவுடன் இருக்கும்போது ஈருறுப்பு பரவலை நாம் கணக்கிட வேண்டும் மற்றும் அவை அனைத்தையும் கூட்டவும் இது உங்களுக்கு 0 166 ஐ வழங்க வேண்டும் நாம் இதனைப் பார்ப்போம் நாம் அதே ஈருறுப்பு பரவலைப் பயன்படுத்துகிறோம் நாம் ஈருறுப்பு பரவல் தொடர்பினைப் பயன்படுத்துகிறோம் எனவே ஈருறுப்பு 17 இல் 11 0 5 நிகழ்தகவுடன் தவறு இது உங்களுக்குக் கொடுக்க வேண்டும் எனவே இது 17 இல் 12 ஆக மாறும் இது 17 இல் 13 ஆக மாறும் இது 17 இல் 14 ஆக மாறும் இது 17 இல் 15 ஆக மாறும் இது 17 இல் 16 ஆக மாறும் இறுதியாக இது 17 இல் 17 ஆக மாறும் எனவே இந்த பதங்கள் அனைத்தையும் ஒன்றாகக் கூட்டினால் உங்களுக்கு 0 166 கிடைக்கும் மேலும் நீங்கள் இப்படித்தான் இந்த நிகழ்தகவை பெறுவீர்கள் இந்த நிகழ்தகவானது இது நடைபெறுவதற்கான நிகழ்தகவு 0 5 ஆக இருக்கும்போது 17 அளவில் 11 ஐ விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருப்பதற்கான நிகழ்தகவை உங்களுக்குக் கூறுகிறது ஆனால் பின்னர் சைன் சோதனை இந்த மிகப்பெரிய குறைபாட்டைக் கொண்டுள்ளது ஏனெனில் இது குறியீட்டின் அளவைக் கருத்தில் கொள்ளாது இது வெறுமனே குறியீடுகள் பிளஸ் மைனஸ் மற்றும் பலவற்றைப் பார்க்கிறது எனவே அந்த குறிப்பிட்ட வினாவினைச் சமாளிக்க வில்காக்சன் சைன்ட் ரான்க் சோதனை என்று ஒன்று உள்ளது இது அளவை ஓரளவு குறைவாக கருதுகிறது நான் சொன்னது போல் சைன் சோதனையில் இணை வேறுபாடுகளின் அளவு இழக்கப்படுகிறது எனவே வில்காக்சன் சைன்ட் ரான்க் சோதனை குறியீடு மாற்றத்தைப் பார்க்கிறது அதே போல் இது ஒருவித தரவரிசையின் அளவைக் கருதுகிறது சரியா பொதுவாக அவை சாதாரணமாக இல்லாதபோது நாம் இதைப் பயன்படுத்துகிறோம் வெளிப்படையாக நான் சொன்னது போல் நாம் இயல்நிலையற்ற பரவலைப் பார்க்கிறோம் மற்றும் முந்தைய நிகழ்வைப் போலவே பதில் வரிசைப்படுத்தக்கூடியது எனவே நாம் ஒரு வினாவினைப் பார்ப்போம் இது இங்கே ஒரு குறிப்பிட்ட குறிப்பை அடிப்படையாகக் கொண்டது எனவே சிஸ்டிக் ஃபைப்ரோஸிஸ் நோயாளிக்கு இருக்கும் ஓய்வு ஆற்றல் செலவினம் இந்த குறிப்பிட்ட குறிப்பிலிருந்து எடுக்கப்பட்ட எடுத்துக்காட்டு இது எனவே சிஸ்டிக் ஃபைப்ரோஸிஸ் நோயாளி CF இல்லாதவர்களை விட ஓய்வெடுக்கும் போது அதிக ஆற்றலை செலவிடுவார் என்று ஆராய்ச்சியாளர் நம்புகிறார் எனவே நியாயமான ஒப்பீட்டைப் பெற சிஸ்டிக் ஃபைப்ரோஸிஸ் கொண்ட 13 நோயாளிகளும் சிஸ்டிக் ஃபைப்ரோஸிஸ் இல்லாத 13 நோயாளிகளும் ஒப்பிடப்படுகிறார்கள் எனவே கருதுகோள் என்னவென்றால் CF இல்லாதவர்களை விட CF உள்ளவர்கள் ஓய்வெடுக்கும் போது அதிக ஆற்றலை செலவிடுகிறார்கள் எனவே தரவு பின்னர் சராசரி செய்யப்பட்டது அல்லது வயது பாலினம் உயரம் மற்றும் எடைக்கு சரிசெய்யப்பட்டது எனவே தரவு இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது சிஸ்டிக் ஃபைப்ரோஸிஸ் இவை தரவு இவை ஆரோக்கியமானவை எனவே ஒப்பீடு என்பது சிஸ்டிக் ஃபைப்ரோஸிஸ் அதிக ஆற்றலை செலவிடுகிறது எனவே நாம் செய்திருப்பது என்னவெனில் C H C H C H H மீண்டும் பின்னர் குறியீட்டின் வேறுபாட்டைப் பாருங்கள் இது பிளஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் பிளஸ் பிளஸ் பிளஸ் பிளஸ் பிளஸ் மற்றும் பல இப்போது இந்தத் தரவின் முழுமையான வேறுபாட்டை நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள் பின்னர் அவற்றை தரவரிசைப்படுத்துகிறீர்கள் உண்மையில் நாம் தரவரிசை சோதனைகள் செய்ததைப் போலவே எனவே மிகக் குறைவானது 1 ஐப் பெறுகிறது அடுத்தது 2 யைப் பெறுகிறது மற்றும் பல அதிகபட்சம் 13 பெறும் வரை சைன்ட் ரான்க் என்ன நீங்கள் இப்போது குறியீட்டையும் வைத்தீர்கள் எனவே 2 என்பது - 2 ஆகிவிடும் 1 என்பது 1 ஆக மாறும் மற்றும் பல எனவே இது 5 ஆக மாறும் மீதமுள்ள அனைத்தும் தொடர்புடைய தரவரிசையைப் பொருத்து பிளஸ் ஆக மாறும் எனவே இது ஒருவிதமான முழுமையான மதிப்புகளை மட்டுமல்ல அது தரவரிசையையும் கருதுகிறது இப்போது நீங்கள் எனவே இந்த 13 தொகுப்புகளின் தரவு நம்மிடம் உள்ளது நாம் அவைகளைப் பார்க்கிறோம் பின்னர் நாம் நேர்மறை தரவரிசைகளைக் கணக்கிடுகிறோம் நேர்மறை தரவரிசைகளின் கூட்டுத்தொகை பின்னர் எதிர்மறை தரவரிசைகளின் கூட்டுத்தொகையைக் கணக்கிடுகிறோம் எனவே எதிர்மறை தரவரிசையானது 2 5 என்பது 7 நேர்மறை தரவரிசைகள் மீதமுள்ளவை T மற்றும் T இந்த தரவரிசை கூட்டுத்தொகைகளில் ஒன்று பெரியதாகவும் மற்றொன்று சிறியதாகவும் இருந்தால் முழுமைத்தொகுதிகளிடையே எந்த வித்தியாசமும் இல்லை என்று கூறும் Ho வை நிராகரிக்கவும் எனவே வில்காக்சன் சைன்ட் ரான்க் சோதனை இது இந்த 2 தரவரிசைகளிலிருந்து சிறிய தரவரிசையைப் பயன்படுத்துகிறது அந்த நிரைவரிசையின் குறைந்தபட்சம் உண்மையான தரவரிசை சோதனையைப் போலவே இது அதனை சோதனை புள்ளிவிவரங்களாகப் பயன்படுத்துகிறது எனவே Ho என்பது இங்கே CF உள்ளவர்களின் ஓய்வு ஆற்றல் செலவினம் ஆரோக்கியமான நபர்கள் அவர்கள் ஒரே பாலினம் வயது உயரம் கொண்டவர்கள் அதாவது CF மற்றும் CF அல்லாதவர்கள் செலவழித்த ஆற்றலில் எந்த வித்தியாசமும் இல்லை மேலும் HA மாற்று கருதுகோள் என்பது பாலினம் வயது உயரம் மற்றும் எடை ஆகியவற்றை சரிசெய்த பிறகு CF உள்ளவர்களின் ஓய்வு ஆற்றல் செலவினம் ஆரோக்கியமான நபர்கள் எனவே இந்த இணைக்கப்பட்ட வித்தியாசத்தை நாம் செய்கிறோம் Ho வுக்கு 0 HA வுக்கு 0 உங்களுக்குப் புரிகிறதா எனவே இரண்டில் சிறியதை நாம் எடுத்துக்கொள்கிறோம் இந்த நிகழ்வில் இந்த அது 7 ஆகும் இப்போது T 7 மிகவும் சிறியது பின்னர் வில்காக்சன் சைன்ட் ரான்க் தரவரிசை சோதனை அல்லது புள்ளிவிவரத்தைப் பயன்படுத்தி p மதிப்பு என்ன என்பதைக் கணக்கிடுங்கள் எனவே வில்காக்சன் சைன்ட் ரான்க் தரவரிசை சோதனை அட்டவணையைப் பாருங்கள் எனவே நம்மிடம் இந்த டிகிரி உள்ளது தரவு புள்ளிகளின் எண்ணிக்கை நம்மிடம் இருமுனை மற்றும் ஒருமுனை உள்ளது ஒருமுனையைப் பார்ப்போம் எனவே 21 மற்றும் 12 நமக்கு கிடைக்கிறது பெறப்பட்ட மதிப்பானது இந்த மதிப்பை விட மிகக் குறைவு எனவே நாம் நிராகரிக்கிறோம் எனவே 13 மற்றும் 7 இல் எனவே இங்கே 7 ஐ எடுத்துக்கொள்கிறோம் 7 மற்றும் தரவு புள்ளிகளின் மொத்த எண்ணிக்கை 13 மற்றும் இங்கே இது 7 இதுதான் நாம் பேசிக்கொண்டிருக்கும் தரவு எனவே நாம் செல்கிறோம் மொத்த எண்ணிக்கையானது 13 ஆகும் நாம் 7 உடன் ஒப்பிடுகிறோம் எனவே நீங்கள் 95 அல்லது 99 க்கு 21 மற்றும் 12 யைப் பெற வேண்டும் எனவே இந்த எண்கள் 7 ஐ விட மிகப் பெரியவை எனவே p 0 01 என இருந்தாலும் Ho வை நிராகரிக்கவும் உங்களுக்குப் புரிகிறதா இது அட்டவணையில் நாம் பார்த்த முந்தைய சைன்ட் தரவரிசை போன்றது இங்கே மொத்த எண் இது இணையாக இருப்பதால் நம்மிடம் ஒரே ஒரு எண் மட்டுமே உள்ளது அதேசமயம் மற்ற தரவரிசை சோதனையில் உங்களுக்கு நினைவிருக்கிறதா நம்மிடம் நிரைவரிசைகள் மற்றும் நிரல்வரிசைகள் இருந்தன ஏனென்றால் நம்மிடம் இருந்தன இது கிட்டத்தட்ட உங்கள் இரு மாதிரி t சோதனைக்கு சமமானதாகும் பின்னர் இன்மை கருதுகோளை நிராகரிக்க இந்த சோதனை புள்ளிவிவரங்கள் அட்டவணை மதிப்பை விட குறைவாக இருக்க வேண்டும் எனவே நமக்கு 7 கிடைத்தது இங்கே நாம் 21 அல்லது 12 ஐக் கூட கொண்டிருக்கிறோம் எனவே p மதிப்பு 0 01 இல் நாம் Ho வை நிராகரிக்கிறோம் உங்களுக்கு புரிகிறதா எனவே p 0 1 இல் சிஸ்டிக் ஃபைப்ரோஸிஸ் உள்ள நபர்கள் ஆரோக்கியமான நபர்களுடன் ஒப்பிடும்போது ஒரு பெரிய ஓய்வு ஆற்றல் செலவினத்தைக் கொண்டுள்ளனர் உங்களுக்குப் புரிகிறதா எனவே இந்த வினாவினை எவ்வாறு செய்வது எனவே நாம் இரண்டு வகையான பண்பளவையில்லா சோதனைகளைப் பார்த்தோம் ஒன்று இரு மாதிரி t சோதனைக்கு சமமானதாகும் மற்றொன்று இணைக்கப்பட்ட மாதிரி t சோதனை மற்றும் அதற்கு தொடர்புடைய சைன்ட் சோதனை தரவரிசை சோதனைக்கு சமம் பின்னர் நாம் இணை தரவரிசை சோதனை மற்றும் பலவற்றைக் கொண்டிருந்தோம் ஒப்பிடுவதற்கு அவை ஒவ்வொன்றும் அவற்றின் சொந்த அட்டவணைகளைக் கொண்டுள்ளன எனவே அடுத்த வகுப்பிலும் இந்த பண்பளவையில்லா சோதனையைத் தொடருவோம் தங்களுக்கு மிக்க நன்றி முக்கியச்சொற்கள் பண்பளவையில்லா சோதனைகள் பண்பளவை சோதனைகள் இன்மை கருதுகோள் மாற்று கருதுகோள் மாறுபாட்டு அளவையின் ஒருங்கமைத்தன்மை வரிசைப்படுத்தக்கூடிய பதில் இயல்பான பதில் தரவரிசை குறியீடு குறியிடப்பட்ட தரவரிசை தரவரிசை கூட்டுத்தொகை